எனவே இந்த தொகுதி மெதேட் ஆப் மொமெண்ட்ஸ் பற்றியதாக இருக்கும் இது ஒரு ஒருங்கிணைந்த சமன்பாடுகளை நாம் தீர்க்கும் வழிக்கு வழங்கப்பட்ட பெயராகும் இதுவரை ஒருங்கிணைந்த சமன்பாடுகளின் ஒரு எளிய எடுத்துக்காட்டைக் கண்டோம் இது கம்பியில் உள்ள சார்ஜ் சர்பேஸ் சார்ஜூடன் கூடிய வொலும் மற்றும் எலெக்ட்ரோஸ்டாடிக் பொடென்ஷியலை கண்டுபிடிக்க நாங்கள் விரும்பினோம் நாங்கள் உருவாக்கிய இரண்டாவது விஷயம் சர்பேஸ் இன்டெகிரெல் சமன்பாடு ஆகும் இதை எப்படி சரிசெய்வது என்பதை இப்போது கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே தோராயமாக பின்பற்றப்படும் லேஅவுட் ஆகும் இது சற்று நீளமான தொகுதியாக இருக்கப்போகிறது நாம் மெதேட் ஆப் மொமெண்ட்ஸ்கு வருவதற்கு முன்பு நாம் உண்மையில் வருவதற்கு முன்பு கணித ரீதியாக சில கணித உந்துதல் மற்றும் கருத்தை பொதுமைப்படுத்துவதைப் பார்ப்போம் பின்னர் இரண்டாக இதைப் பயன்படுத்துவோம் இவை பயன்பாடுகள் சரி எனவே நீங்கள் பொதுவான கோட்பாட்டைக் கற்றுக்கொள்கிறீர்கள் பின்னர் நாங்கள் இரண்டு சிக்கல்களுக்கு அளித்தோம் எனவே அது அணுகுமுறையாக இருக்கப் போகிறது இப்போது இதைச் செய்யும்போது நாம் இதுவரை கற்றுக்கொண்ட அனைத்தையும் சரியாகப் பயன்படுத்த வேண்டும் எனவே ஒருங்கிணைந்த சமன்பாடுகளிலிருந்து தொடங்கி கிறீன் பங்க்ஷனின் ஒருங்கிணைப்புக்கான நியூமெரிகள் நுட்பங்கள் இந்த தொகுதியில் எல்லாம் ஒன்றாக வரும் எனவே நாம் முன்னேறுவோம் எனவே இங்கே உள்ள மோட்டிவேஷனை பார்ப்போம் எனவே நாங்கள் மேலும் தொடங்கிய அசல் சிக்கலுக்கு மீண்டும் செல்வோம் மாணவர் ஒருங்கிணைந்த சமன்பாடுகளைத் மோட்டிவேட் செய்வது சரியானது எனவே எல்லோரும் இந்த இன்டெகிரெல் சமன்பாட்டை நினைவில் கொள்கிறார்கள் சரி எனவே y திசையில் ஒரு வொயர் இருந்தது அது அப்படித்தான் இருந்தது மற்றும் நாம் ஸ்பேஸில் space உள்ள ஏதோ ஒரு புள்ளியில் உள்ள பொடென்ஷியலை நாங்கள் அறிய விரும்பினோம் அதுதான் பிரச்சினை சரி மேலும் கொடுக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் இந்த சிலிண்டர் ஒரு கான்ஸ்டன்ட் வோல்ட்டேஜ்ஜுடன் இணைக்கப்பட்டுள்ளது சரி எனவே எல்லாம் ஒரு நிலையான மின்னழுத்தத்தில் இருந்தது அப்படித்தான் நாங்கள் சிக்கலை அமைத்தோம் அதைத் தீர்ப்பதில் எங்களுக்கு இரண்டு படிகள் இருந்தன எனவே முதலில் இந்த சிக்கலில் என்ன இருந்தது தெரியவில்லையா மாணவர் சார்ஜ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ρ சரி எனவே ρ ஒரு அன்னோவ்ன் மற்றும் எனவே முதல் படி ரோவைக் கண்டுபிடிப்பதாகும் ரோவைக் கண்டுபிடிப்பது நாங்கள் என்ன செய்தோம் முதல் படி இதுபோன்ற லைன் செக்மென்டை நாங்கள் தனித்தனியாகக் காண்பிப்போம் பின்னர் அதை a இல் வெளிப்படுத்தினோம் மாணவர் பேஸிஸ் பேஸிஸ் சரி பேஸிஸ் செயல்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் ஒரு எளிய பல்ஸ் பேஸிஸ் பங்க்ஷனை பயன்படுத்துவோம் இதை நாங்கள் அறிந்தவுடன் ஒருங்கிணைப்பிற்குள் உள்ள அனைத்தையும் நாங்கள் அறிந்தோம் இதை மதிப்பீடு செய்து V ஐ எங்கும் சரியாக கண்டுபிடிக்க முடியும் நாங்கள் சரி செய்த பொதுவான அணுகுமுறை அதுதான் எனவே நாங்கள் இதுவரை செய்த இந்த சூத்திரத்தைப் பார்க்கும்போது உதாரணமாக நான் ஒரு சமன்பாட்டை எடுக்க விரும்பினால் இது எங்களுக்கு N × N சமன்பாடுகளைக் கொடுத்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதை நாங்கள் தீர்க்கப் பயன்படுத்துகிறோம் எனவே அந்த சமன்பாடுகளில் ஒன்றை மட்டும் பார்ப்போம் எனவே அந்த சமன்பாடுகளில் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் இது mth பிரிவு மற்றும் அதன் நடுப்பகுதியை சரியாகச் சொல்வோம் எனவே இது சில rm என்று சொல்லலாம் எனவே இந்த N × N இல் mth சமன்பாடாக இந்த சமன்பாடு என்ன எனவே இடது புறம் சரியாக இருக்கும் 4πε நாம் அதை வலது புறத்தில் வைத்திருக்க முடியும் எனவே V உள்ளது சரி இது நான் நௌண் கண்டிஷனை 14πε க்கு சமமாக செயல்படுத்துகிறேன் சிறிய n க்கு மேல் ஒரு சம்மேஷன் இருக்கப்போகிறது 1 முதல் m மன்னிக்கவும் கேபிடல் N எனவே இங்கே ஒரு சில விஷயங்கள் இருக்கப் போகிறது மற்றும் பல்ஸ் பேஸிஸ் பங்க்ஷன் நான் அவற்றை bn என்று அழைத்தால் அதை r′ என்று அழைப்போம் இது ஒரு dr′ மீது சில ஒருங்கிணைந்ததாக இருக்கும் அதாவது உள்ளே இருப்பதை நாங்கள் எப்படி செய்தோம் என்பது முக்கியமல்ல இந்த சமன்பாட்டில் நாம் தீர்க்கும் விதத்தில் இடது புறம் இந்த V வலதுபுறம் கொடுக்கப்பட்ட 1 வோல்ட்டில் செய்யப்படுவது நமக்குத் தெரியும் சரி எனவே இந்த பேஸிஸ் செயல்பாடுகளின் கோஎபிசிஎன்ட்ஸ் சரியானவை என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம் எனவே இது ஐ வெளிப்படுத்த எங்களுக்கு அனுமதித்தது எனவே இது ஒரு மதிப்பாய்வு அல்லது நாம் ஏற்கனவே செய்த மற்றும் இதுவரை பார்த்தவற்றின் சுருக்கமாகும் எனவே இப்போது இதைப் பார்த்ததால் அதைப் பற்றிய உங்கள் நினைவகத்தை நீங்கள் புதுப்பித்துள்ளீர்கள் துல்லியத்தின் அடிப்படையில் இந்த அணுகுமுறையில் சில சிக்கல்கள் என்னவாக இருக்கும் என்று நான் உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன நினைக்கறீர்கள் அக்யூரசி செல்களின் எண்ணிக்கையைப் பொறுத்தது பெரிய எண்ணிக்கையிலான செல்கலின் தீர்வு துல்லியமாக இருக்கும் சரி எனவே நிச்சயமாக இது போதுமான அணுகுமுறைக்கு அதிக எண்ணிக்கையிலான N தேவைப்படுகிறது கிராபிக்கல் முடிவுகளிலும் அதைக் கண்டோம் நான் அதிக எண்ணிக்கையிலான N ஐ சரிசெய்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேறு ஏதேனும் சிக்கல் உள்ளதா மாணவர் பேஸிஸ் அடிப்படை ஆமாம் எனவே பல்ஸ் பேஸிஸ் செயல்பாட்டைப் பயன்படுத்துவது போன்ற பேஸிஸ் செயல்பாடுகள் நம்பத்தகாததாக இருக்கலாம் ஆனால் ஒரு முக்கோண பேஸிஸ் செயல்பாடு உங்களுக்குத் தெரிந்தால் அது சரியானதாக இருக்கலாம் எனவே பேஸிஸ் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் வேறு எதாவது எனவே நான் ஒரு நல்ல பேஸிஸ் செயல்பாட்டைப் பெற்றுள்ளேன் என்று சொல்லலாம் இங்கு N இன் பெரிய மதிப்பை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் எனவே குறிப்பு என்னவென்றால் இடது புறம் அறியப்பட்டவை அல்லது அதற்கு பதிலாக உங்களுக்கு வழங்கப்பட்டவை மின்னழுத்தம் எங்கே கொடுக்கப்பட்டது மாணவர் மேற்பரப்பு சிலிண்டரின் மேற்பரப்பின் இந்த மின்சாரம் உலோகத்தில் இந்த விஷயமாக வழங்கப்படுகிறது எனவே இந்த சிலிண்டரின் ஒவ்வொரு புள்ளியும் நிலையான மின்னழுத்தத்தைக் கொண்டுள்ளது இதை நாம் எங்கே செயல்படுத்துகிறோம் நாங்கள் மையத்தில் இருக்கிறோம் ஆனால் தனித்துவமான புள்ளிகளில் அல்லது எத்தனை தனித்துவமான புள்ளிகளில் இருக்கிறோம் மாணவர் N N தனித்துவமான புள்ளிகள் இதைச் செய்வதன் மூலம்rm மற்றும் rm 1 க்கு இடையிலான மின்னழுத்தம் இன்னும் 1 வோல்ட் என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் எதையும் செய்கிறோம் இடது கையை rm இல் செயல்படுத்துகிறோம் அடுத்தது எனவே இங்கே ஒரு பிரிவு உள்ளது இங்கு இன்னும் ஒரு பிரிவு உள்ளது எனவே முதல் சமன்பாடு இந்த புள்ளியை எடுக்கும் இரண்டாவது சமன்பாடு இந்த புள்ளியை எடுக்கும் ஆனால் நாங்கள் எதுவும் செய்யவில்லை தீர்வு மென்மையாக மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு நன்றாக நடந்துகொண்டது மற்றும் அதெல்லாம் தெரியும் ஆனால் தீர்வு தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் ஒரு வோல்ட் இருப்பதை உறுதி செய்ய நாங்கள் எதுவும் செய்யவில்லை மாணவர் 1 வோல்ட் நான் செய்வேன் 1 வோல்ட் கம்பியில் உள்ள ஒவ்வொரு புள்ளியிலும் கொடுக்கப்பட்ட மின்னழுத்தத்தை நீங்கள் அறிவீர்கள் மாணவர் ஆனால் நாங்கள் N ஐ அதிகரிக்கிறோம் நாம் n ஐ அதிகரிக்கும்போது அதை நெருங்குகிறோம் எனவே என் கேள்வி என்னவென்றால் நல்ல நிலையான செயல்பாடுகளைத் தேர்ந்தெடுப்பதை நிலையானதாக வைத்திருப்பது இன்னும் நீங்கள் சரியாகச் செய்யக்கூடிய சிறந்த ஒன்று எனவே பதில் ஆம் அதை தான் மெதேட் ஆப் மொமெண்ட்ஸ் செய்ய முயற்சிக்கிறது எனவே நாங்கள் இங்கு என்ன செய்தோம் அடிப்படையில் நாம் ஒருங்கிணைந்த சமன்பாட்டைப் பிரித்து அதை சரியாகத் தீர்த்தோம் எனவே இந்த அணுகுமுறையின் சிக்கல் முக்கிய சிக்கல் என்னவென்றால் நாம் V ஐ செயல்படுத்தவில்லை என்பது rm சரி தவிர வேறு புள்ளிகளில் V0 க்கு சமம் எனவே மிகவும் வலுவான முறை என்னவென்றால் மெதேட் ஆப் மொமெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த மெதேட் ஆப் மொமெண்ட்ஸ் உண்மையில் இது ஒருங்கிணைந்த சமன்பாடு முறைகளை உள்ளடக்கிய ஒரு பொதுவான சொல் இது வரையறுக்கப்பட்ட உறுப்பு முறைகளையும் உள்ளடக்கியது எனவே இது பொறியியல் முழுவதும் காணப்படுகிறது